வணக்கம் இன்றைய விரிவுரை மைக்ரோவேவ் ஆசிலேட்டர்களை பற்றியது கடந்த சில விரிவுரைகளில் நாம் பல்வேறு வகையான ஆம்ப்ளிபையர்களை பற்றி பேசினோம் எனவே இன்று நாம் ஆக்டிவ் சாதனத்தை பயன்படுத்தி மைக்ரோவேவ் ஆசிலேட்டர்களை பற்றி பேசுவோம் இப்போது ஆக்டிவ் சாதனம் நிலையான ஆக்டிவ் சாதனமாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் ஆம்ப்ளிபையர் ஆக பயன்படுத்துவோம் மேலும் இதனுடன் நேர்மறை பின்னூட்டம் பயன்படுத்தி ஆசிலேட்டரை வடிவமைக்கலாம் மேலும் அந்த சாதனம் நிலையற்றதாக இருக்கும் பட்சத்தில் நாம் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தை வரைந்து அதில் மிகவும் நிலையான புள்ளியை தேர்வு செய்து பின்னர் ஆசிலேட்டரை வடிவமைப்போம் எனவே இன்றைய விரிவுரையை தொடங்குவோம் முதலில் ஆசிலேசனின் நிபந்தனைகளை பற்றி காண்போம் நேர்மறை பின்னூட்டத்துடன் கூடிய ஆம்ப்ளிபையர் லிருந்து தொடங்குவோம் ஒரு ஆம்ப்ளிபையர் இன் பெருக்கீடு A விற்கு சமமாக உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் எனவே வெளியீட்டின் ஒரு பகுதியை பின்னூட்டமாக உள்ளீட்டுப் பகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளது இது உள்ளீடு சிக்னல் ஆகும் இந்த உள்ளீடு சிக்னல் வழித்தோன்றலாக காட்டப்பட்டுள்ளது உண்மையில் ஆசிலேட்டருக்கு இந்த உள்ளிட்டு சிக்னல் தேவையில்லை எனவே சமன்பாட்டை எவ்வாறு எழுதலாம் என்பதைக் காண்போம் ஈ0 என்பதை பெருக்கப்பட்ட வெளியீடாக எழுதலாம் மேலும் இதனை வருகின்ற உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அதனுடன் பெருக்கப்படுகிறது எனவே உள்ளீடு என்னவாக இருக்கும் உள்ளீடு eiβ e0 க்கு சமம் இதனை சுருக்கி eo1−AβA ei eo ei A1−Aβ என்ன நடக்கும் Aβ 1 எனில் பின் 1 10 A0 ∞ இந்தக் குறிப்பிட்ட வழக்கில் வளைய பெருக்கீடு என்பது β ஆல் பெருக்கப்பட்டுள்ளது வளைய பெருக்கீடு Aβ 1 எனில் e0ei என்பது ∞ ஆக வரும் இப்போது சிந்தித்துப் பாருங்கள் ei 0 என்றால் e0 என்பது 1 2 அல்லது 3 போன்ற எந்த மதிப்பாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக அது 10 ஆக இருந்தால் இன்னும் ∞ தான் 20 ஆக இருந்தால் இன்னும் ∞ தான் அதாவது ei0 க்கு e0 என்பது வரையறுக்கப்பட்ட மதிப்பை கொண்டிருக்கலாம் இது ஆம்ப்ளிஃபையர் மற்றும் பின்னூட்ட பிணையத்தால் தீர்மானிக்கப்படும் அதுபற்றி பின்னர் பார்ப்போம் எனவே ஆசிலேசனின் நிபந்தனை என்னவென்றால் வளைய பெருக்கீடு ஒன்றாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஆசிலேசனை தொடங்க Aβ1 என தேர்வு செய்க இப்போது உள்ள வினா என்னவென்றால் Aβ எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் 001 ஆகவும் Aβ 10 ஆகவும் இருக்கலாம் எனவே பொருத்தமான மதிப்பு என்ன பொதுவாக Aβ1 1 முதல்1 2 வரை தேர்வு செய்ய பரிந்துரைக்கிறேன் இதன் காரணம் அடுத்த ஸ்லைடில் தெளிவாக இருக்கும் இது நேர்மறை பின்னூட்ட இணையத்துடன் கூடிய ஆம்ப்ளிபையர் இன் மறுமொழி சில இரைச்சல்கள் இடையூறாக இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் பல்வேறு வகையான இரைச்சல்களைப் பற்றி விவாதித்தோம் லோ நாய்ஸ் ஆம்ப்ளிபையர் பற்றி பேசும்போது தெர்மல் நாய்ஸ் சாட் நாய்ஸ் பற்றி விவாதித்தோம் இந்த இரைச்சல் காரணமாக இரைச்சல் மின்னழுத்தம் அல்லது இறைச்சல் மின்னோட்டம் μV அல்லது nA இன் வரிசையில் இருக்கலாம் என்பதையும் பார்த்தோம் இப்போது வளைய பெருக்கீடு 2ஆக எடுத்துக் கொள்வோம் 1μV சிக்னல் இருக்கும் பட்சத்தில் வளைய பெருக்கு 2μV ஆக மாறும் 2 4 ஆகவும் 4 8 ஆகவும் பின்னர் 16 ஆகவும் போய்க்கொண்டே இருக்கும் மின்னழுத்த அளவுகள் 2 மைக்ரோ வோல்ட்டிலிருந்து கட்டமைக்கப்படும் என்ற நிபந்தனை வரும்போது 1V பின்னர் 2V பின்னர் 4V 8 V என்ற நிலையை எட்டும்போது மின் வினியோகம் 5 ஆக இருந்தால் 8V ஆக இருக்க முடியாது ஆதலால் நாம் இத்துடன் கட்டமைப்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் மின்வினியோகம் 5V என்று மட்டுப்படுத்தப்படும் போது 4 இலிருந்து 8V ஆக செல்லும் பட்சத்தில் மேல் மற்றும் கீழ்ப்பகுதி வெட்டப்பட்டு நடுப்பகுதி மட்டும் எஞ்சி இருக்கும் ஆனால் நாம் ஒரு ஆசிலேட்டர் ஐ வடிவமைக்கும்போது சைனுசொய்டல் வடிவம் இருக்க வேண்டும் அது 100 முழுமையாக இல்லாவிடினும் ஒப்பிடும் அளவிலாவது சைனுசொய்டல் வடிவம் இருக்க வேண்டும் எனவே என்னுடைய பரிந்துரையின்படி வளைய பெருக்கீடு 1 1 அல்லது 1 2 என்று எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும் இப்பொழுது 1 μV என்பது 1 1 μV ஆக மாறும் பின் 1 21 μV ஆக மாறும் இது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதே போல் 1 V என்பது 1 1 V ஆக மாறும் பின் இது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் சிக்னல் அம்ப்லிடூயூட் அதிகரித்துக்கொண்டே இருந்தால் ஆம்ப்ளிபையரின் பெருக்கீடு குறையத் தொடங்கும் ஆம்ப்ளிபையரின் பெருக்கீடு எப்பொழுதும் 100 நேரியல் பாதை அல்ல என்பதாலும் அது வளைந்த பாதையையும் கொண்டுள்ளது அதாவது உள்ளீடு சிக்னலின் வலிமை கூடும் போது ஆம்ப்ளிபையரின் பெருக்கீடு குறையத் தொடங்கும் ஒரு நிலையில் Aβ 1ஆக மாறும் ஏனெனில் A இப்போ குறையும் β அப்படியே இருக்கும் பின் ஏன் நாம் 1 01 என்பதை தேர்வு செய்யவில்லை என்ற வினா எழும் நான் 1 01 ஐ பரிந்துரைக்காததற்கான காரணம் என்னவென்றால் ஒரு ஆசிலேட்டர் மற்றும் பின்னூட்ட பிணையம் ஆகியவற்றை வடிவமைக்க பயன்படுத்தும் கூறுகளுக்கு ஒரு ஏற்பமைவு இருக்கும் பொதுவாக ஒரு இண்டக்டர் அல்லது கெப்பாசிட்டர் இன் ஏற்பமைவு 5 முதல் 10 சதவீதம் வரை இருக்கும் ஆதலால் 1 01 அல்லது 2 அல்லது 3 என்பனவற்றை தேர்வு செய்யாமல் 1 1 முதல் 1 2 வரை தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது எனவே 1 1 முதல் 1 2 வரை தேர்வு செய்யும்போது கூறுகளின் ஏற்பமைவையும் உட்படுத்திக் கொள்கிறோம் அந்த எண்களை தேர்வு செய்வதன் மூலம் மேல் மற்றும் கீழ் மட்டம் வெட்டு படவில்லை என்பதும் உறுதியாகிறது இப்போது ஒரு சாதனத்தை பயன்படுத்தி ஒரு ஆசிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை பார்ப்போம் ஒரு வித்தியாசத்தை தவிர்த்து இந்த குறிப்பிட்ட உள்ளமை ஆம்ப்ளிபையர் வடிவமைப்பின் போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆம்ப்ளிபையர் எடுத்துக்கொண்டால் அதற்கு உள்ளீடு மற்றும் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் பொருத்தும் பிணையம் உள்ளது ஆனால் ஆசிலேட்டருக்கு உள்ளீடு எதுவும் தேவையில்லை எனவே நாம் இந்தப் பகுதியை ஜெனரேட்டர் ஒத்திசைவு பிணையம் என்று எடுத்துக்கொள்வோம் இது ஆம்ப்ளிபையர் வடிவமைப்பை போன்றதாகும் இப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் ஜெனரேட்டர் ஒத்திசைவு பிணையம் ஆசிலேசன் அதிர்வெண்ணை தீர்மானிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்று ஆசிலேசன் நிபந்தனைகள் உள்ளன முதல் நிபந்தனை டெல்டா என்பது 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் k என்பது 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் சாதனம் நிலையற்றதாக இருக்கும் சாதனம் நிலையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் k ஒன்றைவிட அதிகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஆசிலேட்டர் வடிவமைப்புக்கு நேர்மறை பின்னூட்டத்தை பயன்படுத்துவோம் இப்போது மற்ற இரண்டு நிபந்தனைகளை பார்ப்போம் இரண்டாம் நிபந்தனை என்பது Γin Γs1 அது எங்கே என்பதை பார்ப்போம் இந்தப் பகுதியிலிருந்து பார்ப்பது Γs இந்தப் பகுதியிலிருந்து பார்ப்பது Γin ஆதலால் வளைய பெருக்கீடு என்பது Γin Γs இக்கு சமமாகும் இதனுடைய பெருக்கல் ஒன்று என்று இருந்தால் அதுதான் ஆசிலேசனின் நிபந்தனையாகும் இப்போது மூன்றாம் நிபந்தனை என்னவாக இருக்கும் நிபந்தனை 2 மற்றும் நிபந்தனை 3 ஒரே மாதிரியாக இருக்கும் சாதனத்தின் வெளியீட்டு பகுதியிலிருந்து பார்ப்பது Γout சுமை பொருத்தும் இணையத்தின் உள்ளீட்டு பகுதியிலிருந்து பார்ப்பது Γl வளைய பெருக்கீடு என்பது Γout பெருக்கல் Γl இது 1 க்கு சமம் நான் கூறியது போல் இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒன்றாகும் இதன் வழித்தோன்றல் பார்க்கலாம் ஒரு சமன்பாட்டில் இருந்து தொடங்குவோம் அதிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை பெறுவோம் நிபந்தனை இரண்டிலிருந்து நிபந்தனை மூன்றின் வழித்தோன்றல் ΓinΓs1 என்ற இரண்டாம் நிபந்தனையில் இருந்து தொடங்குவோம் Γin என்னும் கோவை இந்த குறிப்பிட்ட கூறிலிருந்து வந்தது Γs என்பது இவைகளின் சமன்பாடு 1 என்பதில் இருந்து வந்ததாகும் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட கோவையை எளிதாக்குங்கள்

என்று எழுதலாம் இப்போது இதை சுருக்கினால் இந்த குறிப்பிட்ட பாணியில் எழுதலாம் ஒன்று அல்லது இரண்டு படிகளுக்கு பிறகு நாம் பெறுவது ΓlΓout1 என்ற நிபந்தனை இது நிபந்தனை மூன்று ஆகும் ΓL S22−Δ Γs 1−S11Γs1⇒ΓLΓout1 அதாவது இந்த குறிப்பிட்ட நிபந்தனை திருப்தி அடைந்தால் இந்த நிபந்தனை தானாக திருப்தி அடைகிறது கொடுக்கப்பட்ட மூல மற்றும் சுமை இம்பிடென்ஸ்களுக்கு Γs மற்றும் Γl எப்போதும் 1 க்கு குறைவாகவே இருக்கும் ஸ்மித் சார்ட்டை நினைவுபடுத்திக் கொள்க ஸ்மித் சார்ட்டில் இம்பிடென்ஸ் ன் ரியல் மற்றும் இமேஜினரி மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் ஸ்மித் சார்ட்டிலிருந்து Γ க்கள் எப்போதும் ஒன்றுக்கு குறைவாகவே இருக்கும் என்பதை அறியலாம் |ΓS|1 எனில் |Γin| ற்கு என்னவாகும் அதாவது |Γin|1 அதேபோல் |ΓL| 1 என்று இருந்தால் |Γout| 1 மேலும் இந்த இரண்டு நிபந்தனைகள் என்ன உணர்த்துகின்றன Rin மற்றும் Rout ஆகியன எதிர்மறையாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது ஒரு எளிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம் எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் ஐ எப்படி விளக்கலாம் RoutZout 10 Ω என்று கூறினால் நான் எதிர்மறை மதிப்பு கொண்ட ரெசிஸ்டர் ஐ எடுத்துக்கொள்கிறேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் Γout Zout−ZoZoutZo−10−50−1050 1 5 என்பதை கண்டுபிடிக்கலாம் Γout ன் மாக்னிடுயூட் ஒன்றை விட அதிகமாக இருக்கும் Zout மதிப்பு எதுவாக இருப்பினும் R ஆக இருக்கும்பட்சத்தில் ரிஆக்டன்ஸ் இன் மதிப்பு எதுவாக இருப்பினும் ஒன்றுமில்லை இங்கு நாம் காண்பது Zout கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் Γout மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்மித் சார்ட்டை பயன்படுத்தி Zout ஐ கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஸ்மித் சார்ட்டில் எப்பொழுதும் Γ1 என்பதை அறிவீர்கள் |Γout|1 இருக்கும்போது ஸ்மித் சாட்டை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் அதற்கு ஒரு உத்தி இருக்கிறது அது என்ன உத்தி என்பதை காண்போம் Γout இருந்து Rout ஐ கண்டுபிடிப்பதற்கு ஸ்மித் சார்ட்டில் 1Γout என்பதைக் குறிக்கவும் |Γout|1 என்பது நமக்குத் தெரியும் இது ஒன்றுக்கு அதிகமாக இருப்பின் 1|Γout|1 அதை ஸ்மித் சார்ட்டில் குறிப்பிடலாம் இங்கு எதற்கு காம்ப்லெஃஸ் காஞ்சுகேட் 1Γout என்று எடுக்கும்போது இந்த குறிப்பிட்ட கூறின் கோணம் Γout என்பதை ஒத்து இருக்கும் இந்த குரிப்பிட்ட கூற்றை ஸ்மித் சார்ட்டில் குறிக்கலாம் எனவே 11 5 180 0 இது ஜீரோ அச்சு என்பது நமக்கு தெரியும் இது0 இது180 இங்கிருந்து சுற்றி 180 இக்கு போகும்போது நடுவிலிருந்து 0 66 என்ற புள்ளியை குறிக்கலாம் அது 0 66 ஆகும் இதன் ஒத்த மதிப்பை எடுத்துக் கொண்டால் 0 2 என்று வரும் இந்த R ன் மதிப்பை எதிர்மறை வாசிக்கலாம் இது Rout ஐ எதிர்மறையாக செய்யவும் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் சுட்டுவது 1Γout ஆகும் இந்த மதிப்பு 1Γout ஒத்து இருக்கும் 1Γout1 என்ற மதிப்பை பெற இதை நாம் செய்கிறோம் இதிலிருந்து Zout இன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இதை எவ்வாறு செய்கிறோம் 50 தோடு இதை பெருக்குகிறோம் 2 10 எனவே Zout இன் மதிப்பு 10Ω ஆகும் நாம் எவ்வாறு 10Ω இல் இருந்து தொடங்கினோம் என்பதே நீங்கள் பார்த்தீர்கள் Γout க்கு இந்த மதிப்பு கிடைத்தது பிறகு Γout மதிப்பிலிருந்து தொடங்கி நமக்கு 1 என்பது கிடைத்தது இதையே நீங்கள் Zout என்ற காம்ப்லெஃஸ் மதிப்புக்கும் செய்யலாம் சிறிது நேரம் கழித்து நாம் ஒரு எடுத்துக்காட்டை எடுக்கும் பொழுது இது இன்னும் தெளிவாக புரியும் இப்போது Γout1 என்பது சாதனத்தின் வெளியீடு இம்பிடன்ஸ் எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கும் என்பதை உணர்த்துகிறது ஜெனரேட்டர் ஒத்திசைவு பிணையம் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் இதன் பிறகு ஆக்டிவ் சாதனத்தை எடுத்துக் கொள்வோம் மற்றும் வெளியீடு இம்பிடன்ஸ் அதாவது Γ அவுட் ஒன்றை விட பெரிதாக இருக்கும் எனவே இந்த சாதனத்தின் வழியாகப் பார்க்கும்போது Γ அவுட்டை Rout என்பது Xout உடன் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் Rout க்கு இப்போது எதிர்மறை மதிப்பு இருக்கும் உண்மையில் நாம் 2 போர்ட் பிணையத்தை ஒரு போர்ட் பிணையமாக மாற்றலாம் இங்கு ஒரு போர்ட் பிணையம் என்பது வேறெதுவுமில்லை முன்பிருந்த பகுதியை அதன் ஒத்த Rout ஐ Xout உடன் தொடர்ந்து இருக்கும் இம்பெடன்ஸ் கொண்டு மாற்றுவதாகும் இந்தக் குறிப்பிட்ட நிலைக்கு |Γout|1 ஆசிலேட்டர் வடிவமைப்புக்கு |ΓL|1 நமக்கு என்ன வேண்டும் என்றால் வளைய பெருக்கீடு ஒன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் இரண்டு போர்ட் ஆசிலேட்டர் சர்க்யூட் இப்பொழுது ஒரு போர்ட் ஆசிலேட்டராக குறையும் ஒரு போர்ட் ஆசிலேட்டரின் நிபந்தனைகளை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்ப்போம் ஆசிலேசனின் வளைய பெருக்கீடு ஒன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது Γout ΓL1 Γout மற்றும் ΓL என்பதன் மதிப்பிற்கு அதன் இம்பிடென்ஸ் ஆல் மாற்றீடு செய்யலாம் எனவே ZoutRout j Xout என்று சொல்லலாம் Xout நேர்மறையாகவும் அல்லது எதிர்மறையாகவும் இருக்கலாம் அதேபோல் ΓLக்கு அதனை ஒத்த கூறாக எழுதலாம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் மேலிலக்க கூற்றை இங்கே பெருக்குகின்றோம் இங்குள்ள கீழிறக்க கூறு இந்தப் பகுதிக்கு செல்லும் பின் அது இங்கே வரும் ம்ற்றும் இது வலதுகைப் பக்கம் வரும் அடுத்தபடி என்னவென்றால் ரியல் பகுதி மற்றும் இமேஜினரி பகுதியை பிரிப்பதாகும் சிறிது எளிமைப்படுத்தப்பட்ட பின்னர் ரியல் பகுதியை பிரித்தால் RLRout0 என்ற நிபந்தனையை பார்ப்பீர்கள் அதாவது RL Rout Rout எதிர்மறை மதிப்பு ஆகும் என்பதை நினைவில் கொள்க இதற்கு எதிர்மறை மதிப்பு இருக்கும் RL க்கு நேர்மறை மதிப்பிருக்கும் இமேஜினரி பகுதியைச் சமன்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் நிபந்தனை XLXout0 அதாவது XL Xout Xout இண்டக்டிவ்வாக இருந்தால் பிறகு இது கேப்பாசிட்டிவாக இருக்கும் இது கேப்பாசிட்டிவ்வாக இருந்தால் இது இண்டக்டிவ்வாக இருக்கும் இருப்பினும் ஆசிலேசன் ஆரம்பமாவதற்கு வளையப் பெருக்கீடு ஒன்றைவிட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது Γout ΓL 1 இது |Rout|RL என்று இருந்தால் மட்டுமே நடக்கும் இதை ஏன் இவ்வாறு கூறுகிறோம் ஏனென்றால் Rout என்பது எதிர்மறை மதிப்பை கொண்டுள்ளது இது நேர்மறை மதிப்பை கொண்டுள்ளது RL மேக்னிடியூட் Rout மேக்னிடியூட் விட குறைவாக தேர்வு செய்ய வேண்டும் ஆதலால் இதன் மொத்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்மறையாக இருக்கும் மொத்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்மறையாக இருந்தால் தான் வளையப் பெருக்கீடு ஒன்றை விட அதிகமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் ஒரு போர்ட் ஆசிலேட்டரின் வடிவமைப்பை எடுத்துக்கொள்வோம் கண் டையோட் என்ற எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டோம் கண் டையோடின் IV பண்பு இதைப்போன்ற வடிவத்தில் இருக்கும் நீங்கள் பார்ப்பதுபோல் இந்தக் குறிப்பிட்ட பகுதியில் மின்னோட்டம் அதிகமாகும்போது மின்னழுத்தம் அதிகமாகும் ஆனால் இந்தப் பகுதியை பார்த்தீர்களானால் மின்னழுத்தம் அதிகமாகிறது ஆனால் மின்னோட்டம் குறைகிறது ஆதலால் இந்தப் பகுதியை எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் பகுதி என்னலாம் ஒரு ஆசிலேட்டரை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்தப்பகுதியில் கண் டையோடை நாம் பயாஸ் செய்கிறோம் DC மின்னோட்டம் IDC ஐ ஒத்த DC மின்னழுத்தம் வோல்டேஜ் VDC ஐ கொண்டு பயாஸ் செய்கிறோம் இந்தப் பகுதியில் பயாஸ் செய்யும்போது என்ன நடக்கும் என்றால் கண் டையோடின் Γout ஒன்றை விட பெரிதாக இருக்கும் ஏனென்றால் இப்போது பார்த்தது போல் அதற்கு எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் பகுதி இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் Γout 1 ஆக இருக்கும் என்று பார்த்தோம் ஆதலால் இந்த வினா கொடுக்கப்பட்டது இந்த பயாஸ் ன் நிபந்தனையில் Γout என்பதன் மதிப்பு 1 2430 ஆக இருக்கும் இது 10GHz இருக்கும் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆசிலேட்டர் சர்க்யூட் ஐ வடிவமைக்க வேண்டும் அதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் Rout மற்றும் Xout இன் ஒத்த மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நாம் 1Γout என்பதை ஸ்மித் சார்ட்டில் குறிக்க வேண்டும் அது இப்போது 1Γout 0 81 ஆக இருக்கும் அது மேலிலக்க பகுதிக்கு வரும்போது இப்படியாக மாறும் இந்த கோணம் மிகச்சரியாக Γout ஐ ஒத்து இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட புள்ளியை ஸ்மித் சார்ட்டில் சுட்ட வேண்டும் ஸ்மித் சார்ட்டில் ஒரு கோடு வரைந்து அதில் 0 81 எனக் குறித்தால் வருவது 1Γout இதற்கு ஒத்த Zout ஐ இங்கு பெறலாம் Zout என்பது ரெசிஸ்டன்ஸ் இன் எதிர்மறை மதிப்பை 50 ஆல் பெருக்கினால் வருவது இயல்பாகபட்ட ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு 1 4 ஆகும் இது இந்த வட்டத்தை ஒத்து இருக்கும் ஆதலால் இது 1 4 ஆக மாறும் அது இங்கு ஏதேனும் ஒரு இடத்தை குறிக்கும் எனவே நேர்மறையான ரியாக்டிவ் பகுதி என்பது 3 2j ஆகும் Zout50 1 இந்தக் குறிப்பிட்ட கண் டயோடு க்கு இது தான் Γout எனவே நாம் இங்கே பார்ப்பது 70j160Ω என்பதாகும் இப்பொழுது ஆசிலேஷனை ஆரம்பிக்க RL60Ω என்பதை தேர்வு செய்வோம் இந்த குறிப்பிட்ட மதிப்பு இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் மேக்னிடியூட் Rout70 என்பதை நிறைவு செய்யும் இது 601 272 ஆகும் எனினும் RoutRL என்ற நிபந்தனையை நிறைவு செய்கிறது இதனை தேர்வு செய்ய இது ஓரளவேனும் சிறந்த மதிப்பாகும் Xc பற்றி நான் கூறியதைப்போல் இது இண்டக்டன்ஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் இது கேப்பாசிடன்ஸ் ஆக இருக்க வேண்டும் கேப்பாசிடன்ஸ் ன் ரியாக்டன்ஸ் என்பது இந்த குறிப்பிட்ட இண்டக்டர் ன் ரியாக்சன்ஸ் க்கு எதிர்மறையாக இருக்கவேண்டும் ஆதலால் Xc XL 1 pF இதிலிருந்து C இன் மதிப்பு 0 1 pF என்பதை கண்டுபிடிக்கலாம் நான் தற்போது கூறியதுபோல் இந்த வடிவமைப்பு இத்துடன் நிறைவு பெறுவதில்லை ஏற்கனவே கூறிய காரணத்தின் படி ஆசிலேட்டர் வடிவமைக்கும் போது சுமை எப்போதும் 50Ω இருக்க வேண்டும் இங்கே கிடைத்துள்ள மதிப்பு 60 j60Ω ஆகும் இதை உங்களிடமே விட்டு விடுகிறேன் நம்மிடம் 50 Ω சுமை இருக்கிறது இதைக்கொண்டு வெளியீட்டு இம்பிடென்ஸ் ஒத்திசைவு பிணையத்தை வடிவமைக்கும்போது ZL60 j160Ω என்று வரவேண்டும் இனி நாம் 2 போர்ட் ஆசிலேட்டர் வடிவமைப்பின் படிகளை பார்க்கலாம் பல மனிதர்களை கேட்டாலோ மற்றும் பலவித புத்தகங்களை பார்த்தாலும் அதில் ஆசிலேட்டரின் வடிவமைப்பு மிகக் கடினமானது என்று கூறுவார்கள் நீங்கள் ஆசிலேட்டரை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் அது ஆம்ப்ளிபையர் ஆக மாறியிருக்கும் அதேபோல் நீங்கள் ஆம்ப்ளிபையர் ஐ வடிவமைக்க விரும்புவீர்கள் ஆனால் அது ஆசிலேட்டராக மாறியிருக்கும் எனவே நான் உங்களுக்கு 2 போர்ட் ஆசிலேட்டரை வடிவமைக்க மிக எளிமையான வடிவமைப்பு படிகளை தருகிறேன் கீழே உள்ள படிகளின்படி சென்றால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது இந்த படிகளை பின் தொடர்ந்தால் நீங்கள் எளிதாக ஆசிலேட்டரை வடிவமைக்க முடியும் இப்போது கொடுக்கப்பட்ட S அளவுருக்களை கொண்டு என்ன செய்வீர்கள் என்றால் முதலில் K வின் மதிப்பை கண்டுபிடிப்பீர்கள் Δ1 மற்றும் K 1ஆக இருந்தால் இது நிலையற்றது மேலும் K1 என்றால் இந்த சாதனம் நிலையானது அதற்கு ஆசிலேட்டரின் வடிவமைப்பை பற்றி அடுத்த விரிவுரையில் சொல்கிறேன் ஆனால் இன்று இந்த சாதனம் நிலையற்றது என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது Δ1 மற்றும் K 1 எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் உள்ளீட்டு நிலையான வட்டத்தை வரைவீர்கள் இதை மூல நிலையான வட்டம் என்றும் கூறலாம் இது ஸ்மித் சார்ட் நிலையான வட்டத்தை வரையும் பொழுது நிலையான வட்டம் ஸ்மித் சார்ட்டை எங்கேனும் வெட்டும் இந்த குறிப்பிட்ட பகுதியை பார்த்தீர்களானால் இந்தப் பகுதியில் தான் சாதனம் நிலையற்றதாக இருக்கும் இந்த நிலையற்ற பகுதியிலிருந்து ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த புள்ளியை ஆக்சிலேட்டரை வடிவமைக்க பயன்படுத்தலாம் ஆனால் இந்த புள்ளியை அல்லது இதையோ அல்லது இந்த குறிப்பிட்ட புள்ளியையோ தேர்வு செய்யாதீர்கள் ஏனென்றால் இது நிலை ஸ்திரத்தன்மையின் stability திட நிலை எல்லை கோட்டில் உள்ளது சாதனத்தின் சகிப்புத்தன்மையினாலோ அல்லது மின் விநியோகத்தின் வேறுபாட்டாலோ இந்தப் புள்ளி இங்குள்ள புள்ளியாக மாற வாய்ப்பிருக்கிறது அதன்பிறகு அந்த சாதனம் நிலையானதாக மாறும் ஆதலால் மிகுந்த நிலையற்ற புள்ளியை இந்தப்பகுதியில் இருந்து தேர்வு செய்ய பரிந்துரைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட புள்ளியை பார்த்தீர்களானால் இது உள்ளீட்டு திட நிலை வட்டத்தின் உள்ளே ஆழமாக இருக்கிறது இதுதான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மிகவும் நிலையற்ற புள்ளி ஆகும் எனவே எப்பொழுதும் இந்த குறிப்பிட்ட புள்ளியை தேர்வு செய்யுங்கள் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் நன்மை என்னவென்றால் இண்டெக்டர் அல்லது குறுக்கிய ஸ்டப் மூலம் இதனை உணர்ந்து கொள்ளலாம் முதன்முதலில் நாம் பார்த்த இந்த சர்க்யூடை காண்பிக்க விரும்புகிறேன் இங்கு உண்மையில் நடந்தது என்னவென்றால் இந்தப் புள்ளி ΓS என்று குறிப்பிட்டு இருந்தேன் இந்த முழு ஜெனரேட்டர் ஒத்திசைவு பிணையத்தை ஒரு இண்டெக்டர் ஐ கொண்டு மாற்றலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கு ஒரு இண்டெக்டர் ஐ போடுவீர்கள் அல்லது குறுக்கிய ஸ்டப் கோட்டையும் உபயோகப்படுத்தலாம் குறிப்பிட்ட நிலையான வட்டம் இங்கிருந்தால் என்ன நடக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் மிக நிலையற்ற புள்ளி இங்கு எங்கேயோ இருக்கும் இதை எளிதான கெப்பாசிட்டரை கொண்டு உணரலாம் நிலையான வட்டம் இங்கு எங்கோ இருந்தால் என்ன நடக்கும் என்றால் மிகச்சிறிய சர்க்யூட் கூட சாதனத்தை நிலையற்றதாக மாற்றிவிடும் ஆதலால் நீங்கள் இண்டெக்டரையோ அல்லது கெப்பாசிட்டரையோ போட வேண்டாம் அதற்கு பதில் உள்ளீட்டுப் பகுதியை ஷார்ட் சர்க்யூட் செய்தாலே நிலையற்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யலாம் ΓS அல்லது ZS நீங்கள் தேர்வு செய்தால் அதாவது இந்தக் குறிப்பிட்ட புள்ளி அதற்கு அடுத்தபடியாக Γ out மதிப்பெண் கண்டுபிடிப்பீர்கள் Γout என்பது இந்தக் குறிப்பிட்ட சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இந்த சமன்பாட்டை ஏற்கனவே ஆம்ப்ளிபையர் வடிவமைப்பின் விவாதத்தில் பார்த்து இருக்கிறோம் S22 என்பது நமக்கு தெரிந்த ஒன்று S11 என்பதும் தெரிந்ததே மேலும் S12 S21 ஆகிய அனைத்து S அளவுகளும் தெரிந்ததே இந்த குறிப்பிட்ட புள்ளியை ஒத்த ΓS தேர்வு செய்யவில்லை எனவே Γout என்பதன் மதிப்பை முதலில் கண்டுபிடிப்போம் |Γout |1 என்று சோதனை செய்யுங்கள் இது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இல்லை என்றால் நீங்கள் கணக்கிடுவதில் ஏதோ தவறு செய்து இருக்கிறீர்கள் எனவே இது ஒன்றைவிட பெரிதாக இருக்க வேண்டும் நீங்கள் முதல் படி சரியாகத் தேர்வு செய்தீர்கள் என்றால் இது ஒன்றை விட பெரிதாக இருக்கும் Γout என்பது ஒன்றைவிட பெரியது என்று தெரிந்த பின்னர் Rout மற்றும் Xout ன் மதிப்புகளை கண்டுபிடியுங்கள் அதற்குப் பிறகு நான் முன்பு செய்ததைப் போல் RL மற்றும் XL மதிப்பை தேர்வு செய்யுங்கள் அதன் பிறகு இம்பிடென்ஸ் பொருத்தும் இணையத்தை வடிவமைத்து ஆசிலேட்டரின் வடிவமைப்பை நிறைவு செய்க அடுத்த விரிவுரையில் நாம் ஆக்சிலேட்டரை வடிவமைப்பை பார்க்கலாம் பல்வேறுவிதமான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இன்றைய விரிவுரையின் சுருக்கம் பல்வேறு ஆசிலேசனின் நிபந்தனைகளைப் பற்றி பேசினோம் உண்மையில் வளைய பெருக்கீடு என்பது ஒன்றுக்கு சமமானது என்று பார்த்தோம் ஆனால் வளைய பெருகிடு ஒன்றைவிட பெரிதாக இருக்கும் வளைய பெருக்கீடு 1 1 இருந்து 1 2 வரை தேர்வு செய்ய பரிந்துரைத்திருந்தேன் அதனால் வெளியீட்டு சைனூஸ்சாய்டல் வடிவம் சிறிதே வெட்டப்பட்டிருக்கும் அதன் பிறகு சிங்கிள் போர்ட் ஆசிலேட்டரின் நிபந்தனைகளைப் பார்த்தோம் Rout RL Xout XL என்பதை பார்த்தோம் எனினும் வளைய பெருக்கீடு ஒன்றைவிட பெரிதாக இருக்க Rout 1 2RL என்று தேர்வு செய்தோம் அதன் பிறகு 2 போர்ட் ஆசிலேட்டரின் வடிவமைப்பை பார்த்தோம் உள்ளீட்டு பகுதிக்கு மட்டும் திட நிலை வட்டம் வரைந்தோம் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் வெளியீடு திட நிலை வட்டம் வரைய அவசியமில்லை இந்த ஏழு படிகளை தொடர்ந்தாலே உங்களுக்கான ஆசிலேட்டர் தயாராக இருக்கும் அடுத்த விரிவுரையில் நிறைய எடுத்துக்காட்டுகளைக் காண்போம் அதுவரை இதை படிக்கவும் நான் இங்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் அடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவை உங்கள் நினைவில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை பார்க்கலாம்